காலை வணக்கம் பாடத்திற்கு மீண்டும் வருக நான் டாக்டர் அமன்தீப் சிங் இந்த சொற்பொழிவில் தாவர உருவகப்படுத்துதல் டெக்னோமாடிக்ஸ் பற்றி எடுப்பேன் நாம் முதலில் காட்சி தாவலில் தொடக்க பக்கத்திற்குச் சென்று புதிய மாதிரியை உருவாக்குவதைத் தேர்ந்தெடுக்கவும் இதுதான் நான் உருவாக்க முயற்சிக்கும் மாதிரி நான் வகுப்பு நூலகத்தைத் திறந்து பின்னர் பொருள் ஓட்டத்தைத் திறப்பேன் இணைப்பான் நிகழ்வு கட்டுப்பாட்டாளர் சட்டகம் இடைமுகம் போன்ற சில பொருள்கள் இங்கே உள்ளன இந்த பொருள்கள் அனைத்தும் இங்கே உள்ளன இந்த பொருள்களுக்கு குறிப்பிட்ட அர்த்தம் உள்ளது உதாரணமாக இது மாதிரி சட்டகம் சட்டகம் ஒரு வகையான அறை ஒரு தொழிற்சாலையில் ஒரு அறை என்று நான் சொல்ல முடியும் ஒரு தொழிற்சாலையில் ஒரு அறை என்பது தொழிற்சாலை என்று பொருள் அதில் ஒரு வகையான குறிப்பிட்ட செயல்முறை நடக்கிறது மேலும் நான் இன்னொரு சட்டகத்திற்கு மற்றொரு அறைக்கு இடைமுகத்தைப் பயன்படுத்தி செல்ல முடியும் இந்த பொருள்கள் என்ன என்பதை நான் முதலில் உங்களுக்குச் சொல்ல முயற்சிப்பேன் நான் சொன்னது போல் உங்கள் உருவகப்படுத்துதல் மாதிரிகளை ஒரு சட்டகத்தில் உருவாக்கவும் நாங்கள் ஒரு உருவகப்படுத்துதல் மாதிரியை உருவாக்குகிறோம் பின்னர் அதை ஒரு சட்டகமாக வடிவமைக்கிறோம் அது வகுப்பு நூலகத்தில் உள்ள கோப்புறை மாதிரிகளில் அமைந்துள்ளது பொதுவாக சட்டகம் ஆனது இங்கே மாடல்களில் மற்றும் பிற கூடுதல் மாடல்களிலும் அமைந்துள்ளது இது உண்மையில் ஒரு பொருளின் முதன்மை இருப்பிடமாகும் ஆனால் இது சில காலமாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஒரு புதிய சட்டகத்தை சேர்க்க வேண்டுமானால் அதை நாம் பொருளிலிருந்து சேர்க்கலாம் இது மிகவும் பயன்படுத்தப்படும் வகுப்பு நூலகம் உள்ளமைக்கப்பட்ட எந்தவொரு பொருளையும் அல்லது நாம் வடிவமைக்கக்கூடிய எந்தவொரு பொருளையும் செருகுவதன் மூலம் தீவிரமாக கட்டமைக்கப்பட்ட மாதிரிகளை உருவாக்க பொருள்களின் தொகுப்பிற்காக பிரேம்கள் உள்ளன ஏனெனில் அதே போல் குறியீட்டை எழுதுவதன் மூலமும் மென்பொருளில் நமது சொந்த பொருட்களை வடிவமைக்க முடியும் நாம் இணைப்பிகள் அல்லது தாவர உருவகப்படுத்துதலுடன் சட்டத்தைப் பயன்படுத்தும் போதெல்லாம் இது உரையாடலைத் தேர்ந்தெடு இடைமுகத்தைத் திறக்கிறது இடைமுகம் என்பது நீங்கள் எந்த சட்டத்தில் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை குறிக்கும் இடைமுகம் ஒரு அறை நான் மூலத்தை இங்கே வைப்பேன் ஒரு வரிசை அட்டவணையில் நாம் குறிப்பிடும் வரிசையின் பகுதியை உருவாக்குவதே மூலமாகும் மூலமானது ஒரு தொடக்கப் புள்ளி அல்லது நுழைவு வாயில் பார்சல் வரும் இடத்திலிருந்து வருவது நுழைவு புள்ளி பார்சல் உள்ளே வந்தால் அது வெளியே செல்ல வேண்டும் அதனால் அது வடிகால் நாம் எந்த தளவமைப்பையும் வடிவமைக்கும்போதெல்லாம் மூலமும் வடிகால் இருக்க வேண்டும் மூலத்தைப் போலவே நம்மிடம் வடிகால் உள்ளது வடிகால் ஒரு செயலாக்க நிலையத்தைக் கொண்டுள்ளது இது மொபைல் அலகுகளை நகர்த்துகிறது நிறுவிய பின் மொபைல் அலகுகள் அமைக்கப்பட்ட பின் செயலாக்கத்திற்குப் பிறகு அதை நகர்த்திவிடும் அது எங்கே எடுக்கும் நாம் இங்கே ஒரு இடைமுகத்தை வைத்து மற்ற அறைக்கு கொண்டு செல்லலாம் இங்கே ஒரு முக்கியமான பொருள் ஒரு ஒற்றை செயல்முறை ஒற்றை செயல்முறை என்றால் என்ன ஒற்றை செயலாக்க அலகு ஒரு மொபைல் அலகை பெறுகிறது மற்றும் செயலாக்குகிறது இது MU மொபைல் அலகு என்று அழைக்கப்படுகிறது ஒற்றை செயல்முறை என்பது ஒரு செயல்முறை செல்லுலார் தளவமைப்பில் அங்கு செயலாக்க அலகுகளுக்கு இயக்கங்கள் வேறுபட்டது கருவி செயலாக்க அலகுகளை ஒற்றை செயல்முறைகள் என்று அழைக்கலாம் நான் அதை வலது கிளிக் செய்து திறந்தால் இந்த புதிய சாளரம் ஒரு ஒற்றை செயல்முறை ஒற்றை செயல்முறையின் பெயரை என்னால் மாற்ற முடியும் ஒற்றை செயல்முறை துருவல் ஆக இருக்கலாம் என்று கூறுகிறேன் செயலாக்க நேரமும் உள்ளது ஒரு குறிப்பிட்ட ஓட்டம் பின்பற்றும் சில கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வகையான செயல்முறையில் நிகழ்தகவு விநியோகம் அதிர்வெண் விநியோகம் போன்ற எந்தவொரு விநியோகத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் நிலையான சராசரி 1 நிமிடமாக எடுக்கும் நிலையான வடிவம் இது போன்றது இது நாட்கள் மணிநேரம் மாதங்கள் விநாடிகள் மற்றும் மைக்ரோ விநாடிகள் செயலாக்க நேரம் என்பது இயல்புநிலை நேரம் 1 நிமிடம் ஒரு சீரான விநியோகத்தை நான் தேர்வுசெய்தால் அது செவ்வக விநியோகம் என்றும் அழைக்கப்படும் இதை இந்த வடிவங்களில் வைக்க அது கேட்கும் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் மற்றும் ஸ்டாப் எந்த செயலாக்க நேரத்தையும் முதலில் தேர்வு செய்கிறேன் அமைவு நேரம் மீட்பு நேரம் மற்றும் சுழற்சி நேரம் இந்த நேரங்களை வைக்கலாம் பின்னர் நம்மிடம் கிடைக்கும் தன்மையும் உள்ளது இந்த செயல்முறையின் கிடைக்கும் தன்மை 95 ஆகும் இது 5 நேரம் தோல்வியடையும் ஏனெனில் 100 நேரத்திற்கான உண்மையான நிலைமைகளில் விஷயங்கள் கிடைக்கவில்லை 5 நேரம் அது தோல்வியடையக்கூடும் நாம் பணிபுரியும் செயல்முறையைப் பொறுத்து கிடைப்பதை மாற்றலாம் உதாரணமாக இது ஒரு தானியங்கி இயந்திரம் இது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சில கையேடு செயல்பாடாக இருந்தால் தானியங்கி இயந்திரம் 99 நேரத்திற்கும் கிடைக்கும் உதாரணமாக இது ஒரு கவுண்டர் அந்த நபர் இருக்கும் நுழைவு கவுண்டரில் நபர் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் அல்லது அவர் வேலை செய்யும் போது தேநீர் எடுத்துக்கொள்வது அல்லது மக்களிடையே உரையாடல் போன்ற ஏதாவது நேரம் எடுக்க வேண்டும் ஆகவே உண்மையான சூழ்நிலையில் நபரின் கிடைக்கும் தன்மை 100 அல்ல என்று நாம் கூறலாம் ஆனால் 90 நேரத்திற்கு அது கிடைக்கக்கூடும் எனவே இதை நாம் வேறுபடுத்தலாம் இதை இயல்புநிலையாக 95 க்கு மட்டுமே வைத்திருக்கிறேன் நான் ஒரு எளிய மாதிரியை இயக்க முயற்சிப்பேன் மாதிரி சட்டகத்தில் எதையும் எந்த செயல்முறையையும் அல்லது எந்தவொரு பொருளையும் வைத்திருக்க முடியும் நாம் ஓட்டத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அது எந்த ஓட்டத்தைப் பின்பற்றுகிறது இது ஒரு நேர் கோடு u s ஆக இருந்தாலும் அதைப் பின்பற்ற வேண்டிய ஓட்டம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு இணைப்பியைப் பயன்படுத்தி இணைக்க வேண்டும் இங்கே முதல் பொருள் இணைப்பான் எனவே 'n' பொருளை மற்ற பொருள்களுடன் இணைக்க இணைப்பான் பயன்படுத்தப்படுகிறது ஓட்டத்தை சரியாகக் காட்டும் ஒற்றை செயல்முறை மற்றும் திசை அம்புகளுடன் மூலத்தை இணைத்துள்ளேன் இப்போது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நிகழ்வு கட்டுப்பாட்டாளர் எதையாவது மாதிரி செய்ய வேண்டிய போதெல்லாம் நமக்கு நிகழ்வு கட்டுப்படுத்தி தேவை எனவே தாவலில் இருந்து நிகழ்வு கட்டுப்பாட்டாளரை இங்கே சேர்க்கலாம் நிகழ்வு கட்டுப்பாட்டாளர் அது என்ன செய்கிறது உங்கள் மாதிரிகள் தேவைப்படும்போது உருவகப்படுத்துதலைக் கட்டுப்படுத்துவதற்கான அமைப்புகளைத் தேர்ந்தெடுக்கலாம் உதாரணமாக இந்த நிகழ்வு கட்டுப்படுத்தியை அமைப்புகளில் நாம் தேர்வு செய்யலாம் செயல்முறை எப்போது முடியும் நாம் நிகழ்வு கட்டுப்படுத்தியைப் பயன்படுத்தாவிட்டால் செயல்முறை எல்லையற்ற நேரத்திற்கு செல்லும் எனவே இங்கே மற்றொரு மூலத்தை வைக்க முயற்சிக்கிறேன் அல்லது மற்றொரு ஒற்றை செயல்முறை இங்கே இல்லை வேறொரு மூலத்தை இங்கே வைக்க முயற்சிக்கிறேன் அல்லது மற்றொரு ஒற்றை செயல்முறையை இங்கே கவனிக்கிறேன் 2 3 செயல்முறைகள் உள்ளன என்று கருதுகிறேன் அவற்றை இணைக்க நான் இணைப்பியைப் பயன்படுத்துவேன் இவை இப்போது இணைக்கப்பட்டுள்ளன நான் இப்போது எனது நிகழ்வு கட்டுப்படுத்தியைப் பயன்படுத்தி இயக்க பொத்தானைப் பயன்படுத்தி இதை இயக்குகிறேன் உருவகப்படுத்துதலைத் தொடங்கவும் அல்லது மீட்டமைக்கவும் இயக்கு பொத்தான் மற்றும் வேகமாக முன்னோக்கி உள்ளது நான் இதை இயக்கினால் அது அதிவேக வேகத்தில் இயங்குகிறது மற்றும் அதன் மேல் நேரத்தை சரிபார்க்கலாம் இது 200 300 மற்றும் இன்னும் பல நாட்களில் இந்த பல மணிநேரங்களில் உள்ளது இது அதிவேக வேகத்தில் இயங்குகிறது நான் அதை இங்கே நிறுத்தினால் அது நிலையான செயலாக்க நேரத்தின் அடிப்படையில் 566 நாட்களுக்கு இயங்குகிறது இது ஒற்றை செயல்முறை 1 க்கு 1 நிமிடம் ஆகும் மேலும் ஒற்றை செயல்முறை 2 க்கு இது 1 நிமிடம் ஒற்றை செயல்முறை 3 க்கு மீண்டும் 1 நிமிடம் வகை புள்ளிவிவர தாவலில் எனது செயல்திறனை இங்கே காணலாம் இது ஒரு மணி நேரத்திற்கு 1440 துண்டுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது 566 நாட்களுக்கு முழுமையானது இது 816350 இந்த பல துண்டுகளை உருவாக்கியுள்ளது இந்த ஓட்ட வரிசையில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது நாம் இப்போது இணைத்துள்ளோம் ஒன்று நாம் வடிகால் மற்றும் செயல்முறை 1ஐ கிட்டத்தட்ட அதே நிலையில் வைத்திருக்கிறோம் புள்ளிகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் பொருள்களுக்கு இடையிலான தூரத்தை நாம் கணக்கிட முடியும் இதிலிருந்து சுமார் 3 மீட்டர் தொலைவில் இது வைக்கப்பட்டுள்ளது நாம் ஒரு பட்டறையில் இயந்திரங்களை வைக்கும்போது ஒரு ஸ்பான் இடம் உள்ளது உதாரணமாக உங்கள் ஆய்வகத்தில் மக்கள் அமர்ந்திருக்கும்போது ஒரு அலுவலகத்தில் இடைவெளி உள்ளது ஒரு அறை மற்றும் மற்றொரு அறை அந்த அறைக்கு நியமிக்கப்பட்ட இடம் குறைந்தபட்ச இடம் இது பணிச்சூழலியல் கீழ் வருகிறது தாவர அமைப்பைப் பற்றி நாம் பேசினால் இது வேலை ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது வைக்க வேண்டிய குறைந்தபட்ச இடம் என்ன உற்பத்தியைப் பொறுத்தவரை இந்த இடம் இயந்திரத்தின் அகலத்தைக் கருத்தில் கொள்ளாத 2 இயந்திரங்களுக்கிடையேயான தூரம் பொதுவாக 0 8 மீட்டரிலிருந்து அதைவிட அதிகமாக வைக்கப்படுகிறது எனவே தொழிலாளர்கள் இடையில் செல்ல முடியும் இது இயந்திரங்களுக்கு இடையில் உள்ள இடம் நான் அதை சீரற்ற முறையில் வைத்திருக்கிறேன் இப்போது பொருள் பயணிக்க எந்த நேரமும் எடுக்கவில்லை ஒற்றை செயல்முறை 0 இலிருந்து ஒற்றை செயல்முறை 1 வரை பயணிக்கிறேன் நான் அவர்களுக்கு பெயரிடுவேன் அதை செயல்முறை துருவல் என்று அழைப்பேன் எனவே இது எனது ஒற்றை செயல்முறை இரண்டாவது செயல்முறைக்கு துளையிடுதல் மற்றும் மூன்றாவது செயல்முறைக்கு அரைத்தல் ஆகியவற்றை நான் எடுக்கலாம் அது என்ன செய்கிறது இது எந்த நேரத்திலும் துருவல் முதல் துளையிடுதலுக்கு செல்ல முயற்சிக்கிறது இடையில் எடுக்கப்பட்ட நேரம் இங்கே இந்த இணைப்பால் எடுக்கப்பட்ட நேரம் 0 மீண்டும் இரண்டாவது இணைப்பால் எடுக்கப்பட்ட நேரம் 0 மற்றும் இதைச் செய்வதற்கான சரியான முறை சில பொருள் கையாளுதல் முறையைப் பயன்படுத்துவதாகும் இங்கே சில பொருள் கையாளுதல் அமைப்புகள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் நம்மிடம் டர்ன் டேபிள் லைன் ஒரு வகையான கன்வேயர் உள்ளது பின்னர் நம்மிடம் ஒரு பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ உள்ளது நான் அவற்றைப் பயன்படுத்த முயற்சிப்பேன் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களுக்குக் கற்பிப்பேன் நான் ஒரு கன்வேயராக இருக்கும் வரியைத் தேர்ந்தெடுத்து துருவல் இயந்திரத்தில் வைப்பேன் நாம் தூரத்தை குறைக்க முடியும் ஆனால் இது இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் செயல்முறை 1 உடன் வரி இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் செயல்முறை 2 உடன் இணைக்கப்படவில்லை அதைத் தேர்ந்தெடுத்து நீக்கு பொத்தானை அழுத்துவதன் மூலம் அதை நீக்க முடியும் இந்த இணைப்பு நீக்கப்படும் நாம் மீண்டும் அவற்றை இணைக்கிறோம் இப்போது நான் மாதிரி சாளரத்தில் வரி ஐகானில் வலது கிளிக் செய்து திறந்தால் வரியின் நீளம் 1 மீட்டர் என்றும் வேகம் மீண்டும் 1 மீட்டர் என்றும் பார்க்கலாம் இந்த வேகம் என்ன இது தானாகவே இணைக்கப்பட்டுள்ளது நான் இந்த வரியை நீட்டிப்பேன் அல்லது குறிப்பாக நீளத்தை வைக்க முடியும் கன்வேயரின் நீளம் 4 5 மீட்டர் என்று சொல்கிறேன் கட்டம் இயக்கத்தில் உள்ளது ஏனென்றால் கட்டம் அதனுடன் ஒடிந்து விடும் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒடிவிடும் கட்டம் இப்போது கழற்றப்பட்டால் நான் அதை எந்த நேரத்திலும் நகர்த்த முடியும் ஆனால் நாம் பார்க்க கட்டத்தை வைத்திருக்கிறோம் இது இது எனது மொபைல் அலகுகளை எடுக்கும் இங்கே நீங்கள் காணக்கூடிய அலகுகள் நிறுவனங்கள் இந்த நிறுவனம் ஒரு மொபைல் அலகு இது 1 அலகு 1 புள்ளியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தப்படுகிறது இந்த மொபைல் அலகு எனது வரியில் எனது கன்வேயரில் குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்தில் நகர்த்தப்படுகிறது நிகழ்வு கட்டுப்படுத்தியைப் பயன்படுத்தி இதை குறைந்த வேகத்தில் பார்க்க முயற்சித்தால் வேகம் 1 மீவி 1 மீ வி வேகத்தில் இயங்கும் ஒரு உருவகப்படுத்துதல் அல்லது இதை நான் உண்மையான நேரத்தில் எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறுகிறேன் நான் ஒரு உண்மையான நேரத்தை 10 மடங்காக வைப்பேன் பின்னர் மீண்டும் விண்ணப்பிக்கவும் இப்போது உண்மையான நேரத்தை 10 முறை உள்ளிடவும் எனவே 1 நிமிடத்திற்கு பதிலாக 6 வினாடிகள் ஆகும் ஏனெனில் 6 வினாடிகள் இது 1 மீ வி வேகத்தில் 10 மடங்காக நகர்ந்துள்ளது இது 10 மீ வி வேகத்தில் நகர்ந்துள்ளது வரியின் திறன் இங்கே ஒரு துண்டு மட்டுமே திறன் எதிர்மறையாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட துண்டுகள் இல்லை என்று பொருள் இந்த வரியானது மொபைல் யூனிட்டுகளுக்கு இடையில் இரண்டு துண்டுகளையும் தூரத்தையும் கொண்டு செல்லக்கூடியதாக இருப்பதால் என்னால் திறனை வைக்க முடியும் மொபைல் அலகு காட்டப்பட்டுள்ளதைப் போலவே வைத்திருக்க முடியும் தூரத்தை மீண்டும் 1 மீட்டராக வைக்கலாம் விண்ணப்பிக்கவும் பின் திரும்பவும் மீண்டும் இயக்கவும் இந்த வரிசையில் 2 துண்டுகள் வரலாம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே செயலாக்கம் நடக்கிறது என்றால் இது மென்பொருளின் திறன்கள் இங்கே பச்சை நிறம் என்றால் நீங்கள் புள்ளிகளைக் காணலாம் இங்கே இது மஞ்சள் புள்ளி இது பச்சை புள்ளி பச்சை நிறம் என்றால் செயலாக்கம் நடக்கிறது என்றும் மஞ்சள் நிறம் என்றால் அது தடுக்கப்படுவதாகவும் பொருள் தடுப்பு என்பது அடுத்தடுத்த செயல்முறை ஏதாவது செய்கின்றது அடுத்தடுத்த கன்வேயர் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது மற்றும் முந்தையது இங்கே நமது மூலமாகும் அல்லது நுழைவு வரி 1 தடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இறங்குரிமையர் காத்திருக்கிறது இறங்குரிமையர் முழுமையாக நிரம்பியுள்ளது மேலும் அது அதன் சொந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செயல்முறைக்கு பொருட்களை அனுப்ப முடியாது இந்த திறன் இப்போது 2 ஆகும் நான் மற்றொரு வரியைச் சேர்ப்பேன் ஏனென்றால் நான் எல்லா பரிமாணங்களையும் மாற்ற வேண்டும் இயல்புநிலை மதிப்புகளைத் தேர்வுசெய்ய முயற்சிப்பேன் நிகழ்வு கட்டுப்படுத்தியில் அமைப்புகளில் எனது செயல்முறை எப்போது முடிவடையும் என்பதைக் குறிக்க இறுதி நேரத்தை வைக்கலாம் வடிவம் முதல் 0 நாட்கள் இரண்டாவது 0 மணி பின்னர் நிமிடங்கள் பின்னர் விநாடிகள் எனவே நான் ஒரு நாளைக்கு 8 மணிநேரத்தில் வைக்கலாம் அது 080000 ஆக இருக்க வேண்டும் இப்போது நான் விண்ணப்பித்தால் எனது உருவகப்படுத்துதல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் முடிவடையும் இப்போது நாம் ஓடுவோம் அது இயங்குகிறது திறன் ஒன்று அது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வேகத்தில் இயங்குகிறது உண்மையான நேரம் 50 ஆகும் வேகம் நிகழ் நேரம் 50 நீங்கள் உண்மையான நேரம் 50 ஆகக் காணலாம் அது இயங்குகிறது அல்லது அதை வேகமான வேகத்தில் இயக்க முயற்சிக்கிறேன் நான் அதை மிக வேகமாக பார்க்க வேண்டும் என்றால் நான் விண்ணப்பிப்பேன் எனவே நான் தொடங்குவேன் அது 8 மணி நேரம் வேகமான வேகத்தில் ஓடியது நான் இப்போது இங்கே செயல்திறனைக் காணலாம் திற மொத்த துண்டுகள் 1431 மொத்த செயல்திறன் 477 ஒரு மணி நேரத்திற்கான செயல்திறன் 59 மற்றும் ஒரு நாளைக்கு வெளியீடு 1431 ஒரு நாளைக்கு இது ஒரு நாளில் 24 மணிநேரத்தை கருத்தில் கொள்கிறது இந்த அனைத்து செயல்களையும் என்னால் காண முடிகிறது மேலும் அறிக்கைகளையும் கூட என்னால் காண முடிகிறது நான் பல்வேறு விளக்கப்படங்களைக் காணலாம் செயல்முறை எவ்வளவு சதவீத நேரம் தடைசெய்யப்பட்டுள்ளது முழு 8 மணி நேர நாளுக்கு எவ்வளவு சதவீதம் நேரம் எவ்வளவு நேரம் எனது செயல்முறை குறிக்கப்படுகிறது அல்லது காத்திருக்கிறது அல்லது செயலாக்கபடுகிறது அல்லது தோல்வி எவ்வளவு நேரம் நிகழ்ந்தது எந்த செயல்முறையில் தோல்வி 95 என்று உங்களுக்குத் தெரியும் சில சமயங்களில் தோல்வி கூட நிகழலாம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் காணலாம் அதற்காக நான் வளங்களைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் துளையிடுதலுக்கும் அரைப்பதற்கும் இடையில் எதையும் நாங்கள் வைக்கவில்லை துளையிடுவதற்கும் அரைப்பதற்கும் இடையில் பொருள் கையாளும் முறை இல்லை நான் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோவை வைப்பேன் இப்போது பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ முந்தையவற்றிலிருந்து பொருளைத் தேர்ந்தெடுக்கும் இந்த விஷயத்தில் அது துளையிடுதல் அதை இறங்குரிமையர்க்கு வைக்கவும் அது அரைத்தல் இது எப்படி வேலை செய்கிறது உருவகப்படுத்துதலைப் புரிந்துகொள்வதற்கு முதலில் வேகத்தைக் குறைப்போம் செயலாக்கம் நடக்கிறது அது இப்போது தேர்ந்தெடுத்து வைக்கும் அதன் உழைக்கும் செயல்பாட்டை உருவகப்படுத்துதலில் நாம் காணலாம் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோவிற்கும் இந்த வேகக் கட்டுப்பாட்டு அம்சம் நம்மிடம் உள்ளது நுழைவு வெளியேறு கோணங்கள் என்ன துளையிடுவதற்கும் அரைப்பதற்கும் இடையிலான கோணங்களையும் பல்வேறு நேரங்கள் மற்றும் தோல்விகளை நாம் கருத்தில் கொள்ளலாம் தோல்வி 99 மற்றும் MTTR பழுதுபார்க்கும் நேரம் இந்த தலைப்பு நம்பகத்தன்மை பொறியியல் நம்பகத்தன்மை பொறியியலில் தோல்விக்கான சராசரி நேரம் தோல்விக்கும் இடைக்கால நேரத்திற்கும் இடையிலான சராசரி நேரம் தோல்வி ஏற்பட்டால் அது நின்றுவிடும் அதை சரிசெய்ய 1 நிமிடம் ஆகும் எனவே இந்த பண்புகளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் நான் இன்னும் இயல்பாகவே வைத்திருப்பேன் ஏனெனில் அது இன்னும் இயங்குகிறது இது 18 நிமிடங்கள் 28 வினாடிகள் இயங்கும் இது பிக் அண்ட் பிளேஸ் ரோபோ இதை கட்டத்தில் வைக்கிறேன் எப்போதாவது தொழிலாளி போன்ற சில ஆதாரங்களை நாம் பயன்படுத்தலாம் மற்றும் தரகர் இருக்கிறார் தொழிலாளர்களுக்கு வேலையை விநியோகிக்க முயன்றவர் பணியிடங்கள் உள்ளன நடைபாதை பணி குளம் உள்ளது தகவல் குறிப்பாக சில நேரங்களில் வரையறுக்கப்பட வேண்டும் பின்னர் ஜெனரேட்டர் பயனர் இடைமுகத்தின் கீழ் ஒரு எளிய ஓட்ட வரியை முதலில் காண்பிக்க முயற்சிக்கிறேன் எனக்கு ஒரு விளக்கப்படம் உள்ளது மாதிரி பிரேம் திரையில் ஒரு அறிக்கையையும் விளக்கப்படத்தையும் வைக்கிறேன் பயனர் இடைமுகம் என்பது ஒரு முறை செயல்முறை இயங்கிய பிறகு ஒரு பயனர் பார்க்கக்கூடிய எதையும் குறிக்கிறது பயனர் இடைமுகம் என்றால் செயல்முறை ஒரு முறை இயங்கிய பிறகு பயனர் பார்க்கக்கூடியவை நான் இங்கே ஒரு விளக்கப்படம் வைத்திருக்கிறேன் எனது செயல்முறைகளை இழுக்க முயற்சிக்கிறேன் துருவல் விளக்கப்படத்தின் மீது துளையிடுதல் இப்போது நான் எனது செயல்முறையை இயக்கும்போது இந்த விளக்கப்படத்தைக் காண்பிக்கும் இந்த விளக்கப்படத்தை நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களில் காணலாம் வேலை செய்வதற்கு வண்ணங்கள் உள்ளன அமைத்தல் காத்திருத்தல் தடுக்கப்பட்டது தோல்வி நிறுத்தப்பட்டது இடைநிறுத்தப்பட்டது திட்டமிடப்படாதது இந்த நேரங்கள் அனைத்தும் உள்ளன எனவே நான் அதை 8 மணி நேரத்திற்கு இயக்கும்போது செயல்முறை வைக்கப்படும் நேரத்தின் அடிப்படையில் துருவல் துருவல் சுமார் 95 க்கும் அதிகமான நேரத்திற்கு வேலை செய்கிறது மீதமுள்ள நேரம் அது தடைசெய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அடுத்த செயல்முறை துளையிடுதல் அல்லது அடுத்த கன்வேயர் அல்லது வரி ஒரு கன்வேயராக இருந்த வரி இது ஒரு பொருளை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு மாற்றும் அது துருவலைத் தடுக்க முயற்சிக்கிறது 5 துளையிடுதலும் தடுக்கப்படுகிறது ஆனால் அரைப்பது தடுக்கப்படவில்லை பொருள் வரும் வரை காத்திருக்கிறது இது வேலை செய்கிறது சரியான நேரத்தை என்னால் பார்க்க முடியும் இது அளவீடு செய்யப்பட்ட வரைபடத்தை வலது புறத்தில் காட்டுகிறது வலது கிளிக் செய்வதன் மூலம் இந்த செயல்முறைகளைப் பயன்படுத்தி சரியான நேரத்தை என்னால் பார்க்க முடியும் பின்னர் திறக்கவும் நான் துருவல் செயல்முறையைத் திறந்தால் இப்போது இந்த செயல்பாட்டில் புள்ளிவிவரங்களை நான் பார்க்க முடியும் 95 நேரம் இயந்திரம் செயல்படுவதை நான் காண முடியும் இந்த தொகுதி சுமார் 5 அது 95 5 வேலை மற்றும் 4 5 தொகுதி இது இந்த வரைபடத்திலும் குறிப்பிடப்படுகிறது துருவல் தோல்வி விகிதத்தை மாற்ற முயற்சிக்கிறேன் தோல்விகள் இது 100 நேரத்திற்கு வேலை செய்கிறது மற்றும் கிடைக்கிறது எனவே இதை மாற்றுவேன் இது எழுதப்பட்டுள்ளது அதனால்தான் தோல்விகள் எதுவும் நடக்கவில்லை நான் அதை 80 சதவீதமாக மாற்றுகிறேன் எனவே 80 நேரம் இது கிடைக்கிறது மேலும் 20 நேரம் அது தோல்வியடையக்கூடும் மாற்றங்களைப் பயன்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு நாளில் 8 மணி நேரம் ஓட்டுவேன் புள்ளிவிவரங்கள் என்ன உங்களுக்குத் தெரியும் 20 நேரம் இந்த செயல்முறை தோல்வியுற்றது நீங்கள் இங்கே சிவப்பு நிறத்தைக் காணலாம் உங்களுக்குத் தெரியும் தோல்வி இல்லாதிருந்தால் அது சுமார் 95 சதவிகித நேரம் வேலை செய்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது 20 தோல்வி இது 80 நேரம் முழுமையாக வேலை செய்தது மற்றும் முந்தைய செயல்பாட்டில் இது தடுக்கப்பட்டது ஆனால் இப்போது உண்மையில் இந்த துளையிடும் செயல்முறை 5 க்கு தடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அரைக்கும் செயல்முறையால் அதைப் பெற முடியவில்லை அது காத்திருக்கிறது ஏனெனில் இந்த சாம்பல் நிறம் காத்திருக்கிறது அது முந்தையற்றிடமிருந்து எதையும் பெறவில்லை அது துருவல் மற்றும் துளையிடுதலில் இருந்து எதையும் பெறவில்லை துளையிடுவதற்கான புள்ளிவிவரங்களை என்னால் காண முடியும் இது எவ்வளவு வேலை செய்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் வரைபடத்தையும் இங்கே காணலாம் இது 76 60 நேரம் வேலை செய்கிறது மற்றும் 19 34 நேரம் காத்திருக்கிறது இது சுமார் 4 06 நேரம் தடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தகவல் ஓட்டம் மற்றும் பல்வேறு வகையான பொருள் ஓட்டங்களை நாம் பயன்படுத்தலாம் உருவகப்படுத்துதல் எவ்வாறு நிகழலாம் இது ஒரு ஓட்ட வரி மட்டுமே நான் 3 செயல்முறைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளேன் இது ஒரு சிறிய உதாரணம் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் உண்மையான செயலாக்கத்தில் நாம் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தலாம் நாம் உருவகப்படுத்துதல் பரிசோதனையைப் பயன்படுத்தலாம் இணைப்பான் நிகழ்வு கட்டுப்பாட்டாளர் பிரேம் இடைமுகம் மூல வடிகால் ஒற்றை செயல்முறை செய்துள்ளோம் இணை செயல்முறை பிபி நான் இணை செயலாக்கத்தை வைத்து வலது கிளிக் செய்து திறந்தால் இணையான செயல்முறை ஆனது நம்மிடம் அதே இயந்திரங்கள் இருக்கும்போது கிடைப்பது ஆகும் உதாரணமாக ஒரே மாதிரியான 4 துளையிடும் இயந்திரங்கள் நம்மிடம் உள்ளன அவை ஒரே செயலாக்க நேரம் மற்றும் ஒரே அமைவு நேரத்தைக் கொண்டிருக்கின்றன மேலும் 4 இயந்திரங்களை இணையாக வைக்க தேவையில்லை குறிப்பாக 4 ஒற்றை செயல்முறை இணையாக உள்ளது நாம் ஒரு இணையான செயல்முறையைத் தேர்வு செய்யலாம் ஏனென்றால் மற்ற அளவுருக்கள் ஒரே மாதிரியானவை இந்த குறிப்பிட்ட செயல்முறையின் பண்புக்கூறுகள் ஒன்றே நான் ஒரு இணையான செயல்முறையைத் தேர்ந்தெடுத்து அங்கு வைக்கலாம் இது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் காட்டப்பட்டுள்ளது இது X பரிமாணம் மற்றும் Y பரிமாணம் இங்கே 2 2 4 இயந்திரங்களும் நேரங்களும் சரியாகவே இருக்கின்றன 4 இயந்திரங்கள் மூலமாகவும் செயலாக்க நேரம் நிலையானது அதாவது 1 நிமிடம் இது மேட்ரிக்ஸ் உண்மையில் நான் 3 ஐ முதலில் வைத்தால் அது 5 ஐ உருவாக்காது இதை நாம் 6 இயந்திரத்தை 3 2 ஆக மாற்றலாம் இது ஒரு மேட்ரிக்ஸ் 3 ஐ 2 6 இயந்திரங்களாக மாற்றும் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான இயந்திரங்கள் எனக்கு தேவைப்பட்டால் என்ன செய்வது உதாரணமாக எனக்கு 3 இயந்திரங்கள் இருக்க வேண்டும் நான் என்ன செய்வேன் 3 1 3 இப்போது இணை செயல்முறையை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்துகொள்வோம் உதாரணமாக 40 நேரம் தடுக்கப்படும் ஒரு செயல்முறை உள்ளது அதாவது அடுத்த செயல்முறை அதன் செயலாக்கத்திற்கு அதிக நேரம் எடுக்கும் இது ஒரு நீண்ட நேரம் எடுக்கும் எனவே மற்ற இயந்திரம் காத்திருக்க வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியும் தொழில்நுட்ப அம்ச மேலாண்மை அம்சங்களால் நாம் இதை வைக்கலாம் நாம் வேறொரு இயந்திரத்தை வைக்க முடியுமானால் அல்லது அடுத்தடுத்த இயந்திரத்தின் திறனை இரட்டிப்பாக்கலாம் அடுத்தடுத்த புள்ளியாக 2 இயந்திரங்களை இங்கு வைத்தால் அது 40 நேரம் காத்திருந்தது இப்போது இந்த 40 நேரம் 0 ஆக குறைக்கப்படும் ஏனெனில் இப்போது செயலாக்கம் இங்கே இரட்டிப்பாகியுள்ளது அவ்வாறான நிலையில் நாம் இணையான செயல்முறைகளைப் பற்றி சிந்திக்கலாம் இப்போது என்ன நடக்கும் காத்திருப்பு இருக்கும்போது ஒரு தடுப்பு இருக்கும்போது புதிய இயந்திரங்களைச் சேர்ப்பதைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் பின்னர் சில இயந்திரங்களை கழற்றுவதைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் மேலும் நிறைய காத்திருப்பு நேரங்கள் இருந்தால் சில செயல்முறைகளைச் செய்வது அதாவது செயல்முறை தளவமைப்பு விஷயத்தில் நம்மிடம் ஒரு பிரிவில் ஒரு குறிப்பிட்ட இயந்திரங்கள் உள்ளன மற்றும் வேறு பிரிவில் மற்ற இயந்திரங்கள் உள்ளன உதாரணமாக ஒட்டுமொத்த இயந்திரங்களின் நேரத்தைக் கண்டால் குறிப்பிட்டவற்றில் பார்த்தால் இந்த பகுதிக்கு 30 நேரம் ஒரு அடைப்பு உள்ளது அல்லது காத்திருக்கிறது 30 சதவிகிதம் காத்திருப்பு உள்ளது என்று நான் கூறுவேன் 30 நேரம் முதல் அது காத்திருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு வேறு சில வேலைகளை வழங்க முடியும் இது ஒரு செயல்முறை அமைப்பாகும் இது ஒரு தொகுதி உற்பத்தி மற்றும் வேலை உற்பத்தி தொகுதி உற்பத்தியைப் பொறுத்தவரை மற்றொரு தொகுதி நுழைய முடியும் இதனால் செயலற்ற நேரம் இல்லை ஆனால் குறைந்தபட்ச செயலற்ற நேரம் உள்ளது முடிந்தால் இயந்திரங்கள் முழு திறனுக்காக முழுமையாக வேலை செய்கின்றன எனவே இந்த விஷயங்களை உண்மையில் திட்டமிடுதலில் செய்வதற்கு முன்பு நாம் உருவகப்படுத்துதலில் செய்யலாம் பின்னர் ரூட்டிங் அந்த எல்லாவற்றையும் உற்பத்தி திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டில் நாம் கற்றுக் கொள்வோம் அவை அனைத்தையும் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தி செய்ய முடியும் ஆக இது ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒரு இணையான செயல்முறையைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் நான் அதை நீக்குவேன் எனவே தொகுப்பு என்னவென்றால் நம்மிடம் 2 கோடுகள் இருக்கும்போது உதாரணமாக இது 1 வரி நான் அதை நேரடியாக எடுக்க முடியும் நான் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துள்ளேன் கட்டுப்பாடுC controlC மற்றும் கட்டுப்பாடு V controlV நகலெடுத்து ஒட்டவும் இப்போது அவை காட்டப்பட்டுள்ளபடி 2 ஓட்டக் கோடுகளாக இருந்தால் நான் வடிகட்டியை நீக்குகிறேன் நான் நட்ஸ் மற்றும் போல்ட்களை உற்பத்தி செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வேன் அவற்றை நான் ஒன்று சேர்க்க வேண்டும் நட்ஸ் ஓட்டம் வரி 1 இல் தயாரிக்கப்படுகின்றன மற்றும் ஓட்டம் வரி 2 இல் போல்ட் தயாரிக்கப்படுகின்றன இப்போது அவற்றை நாம் திரட்டுகிறோம் இந்த விஷயத்தில் ராம் தொகுப்பைப் பயன்படுத்தலாம் அதனால் நான் தொகுப்பைத் தேர்ந்தெடுத்து இங்கே வைக்கலாம் சரி இந்த தொகுப்பை கழற்றி விடுகிறேன் அவற்றை இணைக்க இணைப்பியைப் பயன்படுத்துகிறோம் இப்போது இது 8 மணி நேர நாள் மற்றும் 2 செயல்முறைகளுக்கு இயக்கப்படுகிறது 2 அலகுகள் தயாரிக்கப்படுகின்றன முதலாவது ஓட்டம் வரி 1 மற்றும் கீழ் ஒன்று ஓட்ட வரி 2 மற்றும் இவை இங்கே கூடியிருக்கின்றன தொகுப்பைப் போலவே நம்மிடம் அகற்றுதல் பிரிவு உள்ளது எதையாவது தயாரிக்கும்போது அல்லது பாகங்கள் வடிகால் வரும் போது அகற்றுதல் பிரிவு உள்ளது உதாரணமாக நாம் அதை அகற்ற வேண்டும் சில கூறுகளில் திருகப்பட்ட மூலத்திலிருந்து ஒரு திருகுகள் வருகின்றன அவற்றை நாம் அகற்ற வேண்டும் பின்னர் அவற்றை வேறு சில நோக்கங்களுக்காகப் பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் அகற்ற முடியும் இது தொகுப்பு மற்றும் அகற்றுதல் நான் இங்கே 2 ஓட்டக் கோடுகளைக் காட்டியுள்ளேன் ஆனால் நாம் பல ஓட்டக் கோடுகளைக் கொண்டிருக்கலாம் அங்கு 10 ஓட்டக் கோடுகளுக்கு வெவ்வேறு பொருள் வரும் மற்றும் அவை கூடியிருக்கின்றன கார் உடல் உற்பத்தி உதாரணத்தைப் போலவே அவர்கள் ஒன்றுகூட முயற்சிக்கிறார்கள் அல்லது அவர்கள் உண்மையில் கண்ணாடியை பக்க கண்ணாடியில் வைக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் சக்கரங்களின் நட்ஸ்களை இறுக்க முயற்சிக்கிறார்கள் எனவே அந்த செயலாக்கம் அவ்வாறு செய்யப்பட்டது இது அகற்றும் பிரிவு அடுத்தது தேர்ந்தெடுத்து வைக்கவும் தேர்ந்தெடுத்து வைத்தல் என்பது ஒரு வகையான ரோபோ அது ஒரு இடத்திலிருந்து தேர்ந்தெடுத்து வைக்கிறது எனவே இது ஒரு நிலையத்தில் ஒரு பகுதியை எடுத்து மற்றொரு நிலையத்திற்கு வைக்கிறது எனவே அடுத்தது கடை ஒரு கடை MU ஐ சேமிக்கிறது அவை மொபைல் அலகுகள் கடையின் X மற்றும் Y பரிமாணத்தை எத்தனை துண்டுகள் உள்ளன என்று குறிப்பிடுவதை போல அதன் அளவை வரையறுக்கலாம் உதாரணமாக இது இடையில் உள்ள கடை இடையில் இடையகத்தையும் நாம் சேர்க்கலாம் உதாரணமாக ஒரு பக்கத்தில் பொருட்களின் பெரிய அடைப்பு உள்ளது இடையில் ஒரு இடையகத்தை சேர்க்கலாம் இது தயாரிப்பு இல்லை என்றால் செயல்முறை காத்திருக்க வேண்டியதில்லை ஒரு திறனைக் கொண்ட ஒரு இடையகத்தை ஒரு நாளில் 100 துண்டுகள் என்று சொல்லலாம் எனவே அடுத்த செயல்முறை இங்கிருந்து ஒரு பகுதியை எடுக்க இலவசமாக இருக்கும்போதெல்லாம் அது இடையகத்திலிருந்து துண்டைத் தேர்வுசெய்யலாம் இதனால் இங்கு இடையகத்தைப் பயன்படுத்தலாம் எனவே கடைக்குப் பிறகு நாம் இடையகத்தை வைக்கலாம் கடை என்பது ஒரு வகையான நீண்ட கால சேமிப்பாகும் இது 3 3 9 துண்டுகளை இங்கே சேமிக்கக்கூடிய திறன் செயல்பாட்டில் உண்மையில் தேவைப்படும் எண்ணுக்கு என்னால் திறனை மாற்ற முடியும் இந்த கடையை நாம் நீக்க முடியும் இடம் இடையகம் என்றால் என்ன இந்த கட்டளை இட இடையகம் இடையக வரிகளை ஒரே மாதிரியான பல செயலாக்க அலகுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வைக்கவும் செயலாக்க அலகுகள் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் மொபைல் நிலையங்கள் ஒவ்வொரு நிலையத்திலும் செயலாக்கப்பட வேண்டும் இதனால் அவை ஒருவருக்கொருவர் கடந்து செல்ல முடியாது எனவே ஒரு மொபைல் அலகு அதிக எண்ணிக்கையிலான செயலாக்க நிலையத்தை அடைந்த பிறகு மட்டுமே இட இடையகத்தை விட்டு வெளியேறலாம் அதிக செயல்திறன் தேவைப்படும் சிறந்த திறனுடன் ஒரு இடையகத்தை மாதிரியாகக் கொள்ள நாங்கள் இடையகத்தைப் பயன்படுத்தலாம் ஆக இட இடையகமானது ஒரு சிறிய விஷயம் பெரிய இடையகமானது 2 தாவரக் கூறுகளுக்கு இடையில் வைக்கப்படும் ஒரு இடையகமாகும் பின்வரும் கூறுகள் தோல்வியடையும் போது இறங்குரிமையர் அந்த கூறுகளைப் பெற முடியாதபோது அது தற்காலிகமாக பகுதிகளை வைத்திருக்கும் எனவே அது பாதையை கடந்து செல்கிறது அது செய்யும் இரண்டாவது செயல்பாடு ஒரு முக்கியமான செயல்பாடு அது பாதையை கடந்து செல்கிறது முந்தைய கூறுகள் வேலை செய்வதை நிறுத்தும்போது அது அனைத்து தோல்விகளையும் மறைப்பதற்கு போதுமான அளவு பெரிய திறன் கொண்ட ஒரு இடையகத்தின் பரிமாணங்களை குறைக்கிறது ஆலை மற்றும் பிற பண்புகளை துண்டித்தல் அடுத்தது வரிசைப்படுத்துபவர் பெயர் குறிப்பிடுவது போல ஒரு வரிசைப்படுத்துபவர் நாம் வரையறுக்கும் அளவுகோல்களை வரிசைப்படுத்துவதன் மூலம் மொபைல் அலகு ஏற்பாடு செய்கிறார் நான் நட்ஸ் மற்றும் போல்ட் தொகுப்பை வைத்திருந்தால் அதற்கான அளவுகோல்களை நாம் வரையறுக்கலாம் பின்னர் நாம் தயாரிக்கும் நட்ஸ் மற்றும் நாம் தயாரிக்கும் போல்ட் மற்றும் 1 போல்ட் மீது நான் 2 நட்ஸ்களை ஒன்றிணைக்க முயற்சிக்கிறேன் எனவே என்ன செய்ய முடியும் அது 1 நட்ஸ் எடுக்கலாம் அங்கு போல்ட் வரியிலிருந்து அது 1 போல்ட் எடுக்கலாம் அல்லது அதை வரிசைப்படுத்தலாம் இது வெவ்வேறு வரிகளுக்கு எனவே ஒரு சார்ட்டர் அதைச் செய்யக்கூடிய ஒரு அளவுகோலை நாம் வரையறுக்க வேண்டும் எனவே வரி என்பது ஒரு வகையான கன்வேயர் ஆகும் இந்த நேர் கோட்டை செயலில் வரைதல் வண்ணத்துடன் வரையலாம் பின்னர் அது கோண மாற்றி கோண மாற்றி என்றால் என்ன கோண மாற்றி மொபைல் பொருள்களின் பிரேம் திசையை நீளமாக குறுக்கு வாரியாக மாற்றுகிறது இது 90 டிகிரி நான் அதை இங்கே வைக்க முடியும் கோண மாற்றி எனவே நீங்கள் நுழைவு நீளம் வெளியேறும் நீளம் நுழைவு வேகம் வெளியேறு வேகம் என்று சொல்லலாம் U வகை தளவமைப்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அது 90 டிகிரி ஆகும் U வகை தளவமைப்பு இது போல இருக்கும் நாம் திரும்ப வேண்டும் இந்த கோண மாற்றி பயன்படுத்தலாம் இது ஒரு வரியிலிருந்து குறுக்கு அளவுக்கு மாறும் இந்த திசை இங்கே 90 டிகிரி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே கோண மாற்றி அதன் அளவீடுகளின் ஓட்டத்திற்குள் பகுதிகளை அதன் இறங்குரிமையர்க்கு நகர்த்துகிறது இது கோண மாற்றியின் முதல் நீளத்திற்கு பகுதியை நகர்த்துகிறது முன்பதிவு புள்ளி நீளம் நுழைவாயிலை அடைந்ததும் கோண மாற்றி பகுதி நுழைவு நீளம் நுழைவு வேகம் வெளியேறு புள்ளி ஆகியவற்றை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு செல்கிறது இந்த குறிப்பிட்ட பொருளின் பண்புகளை நான் காட்டினேன் அடுத்தது கன்வெர்ட்டர் இப்போது கன்வெர்ட்டர் என்றால் என்ன மாடலிங் பொருள் கையாளுதல் கருவிகளைக் குறிக்கும் கன்வெர்ட்டர்கள் பகுதி மாற்றிக்கு நகரும் போது அது நேராக அனுப்பும் திசையில் செல்கிறது அல்லது அது பக்கவாட்டாக நகரும் போக்குவரத்து நிலைக்கு உயர்த்தப்பட்டு பொறிமுறையைத் தூக்கி பின்னர் இடதுபுறமாக பக்கவாட்டாகவோ அல்லது பக்கவாட்டாக வலதுபுறமாகவோ கொண்டு செல்கிறது கோண மாற்றி என்பது ஒரு விஷயம் இது 90 டிகிரி போன்ற ஒரு திசையிலிருந்து திசையை மாற்றுகிறது ஒரு மாற்றி நேராக செல்ல வேண்டுமா அல்லது ஒரு திசையை மாற்றலாமா என்பதை தீர்மானிக்க முடியும் நாம் தேர்வு செய்கிறோம் அதனால் அந்த முடிவில் வேலை செய்ய முடியும் சுழலும் தளமான மாதிரி செய்ய அட்டவணையை இங்கே திருப்புங்கள் இது சுழலும் தளமாகும் இது ஒரு பகுதியை திருப்பி இணைக்கும் பல பொருள்களுக்கு நகரும் டர்ன் டேபிளைப் போலவே நாம் டர்ன் பிளேட் வைத்திருக்க முடியும் நான் இங்கே ஒரு டர்ன் டேபிளை வைக்க முயற்சிப்பேன் இந்த தேர்வை நீக்கி ரோபோவை வைத்து இங்கே ஒரு டர்ன் டேபிளை வைக்க முயற்சிப்பேன் இப்போது இந்த டர்ன் டேபிள் எவ்வாறு செயல்படுகிறது நான் இங்கே வைக்க வேண்டிய இணைப்பியை வைக்க வேண்டும் இது இப்போது சில வேகத்தில் நகர்கிறது இப்போது செயலாக்கம் நடக்கும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது டர்ன் டேபிள் அதை ஒரு இடத்திலிருந்து எடுத்து மற்ற இடத்திற்கு மாற்றிவிடும் இப்போது சில நேரங்களில் என்ன நடக்கிறது நாம் வேலை துண்டுகளை மாற்ற வேண்டும் இந்த பக்கத்தில் இந்த வேலை துண்டு எதிர் பக்கத்தில் மற்ற பணிக்கருவிகள் இது இந்த இடத்திலிருந்து துண்டுகளைத் தேர்ந்தெடுத்து அவற்றை மாற்றவும் டர்ன் டேபிள் போலவே நாம் டர்ன் பிளேட்டையும் வைத்திருக்கலாம் ஒவ்வொரு திசையிலும் ஒரு துண்டை டர்ன்டேபிளில் வைக்கலாம் இது திரையில் காண்பிக்கப்படும் ஒற்றை திசை டர்ன் டேபிள் ஆகும் டர்ன் பிளேட்ட்டில் நாம் ஒரு தட்டு வைத்திருக்கலாம் அல்லது தோற்றத்தில் பல வேலை துண்டுகளை வைத்திருக்கலாம் இது நம்மிடம் இருக்கும் ஒரு சுழலும் டைனிங் டேபிள் போன்றது நாம் அங்கே உணவுகளை வைக்கிறோம் அதை சுழற்றலாம் நாம் எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அடுத்தது ட்ராக் ஆகும் தானியங்கி ரூட்டிங் இருந்தும் இல்லாமலும் ஒரு போக்குவரத்து வரியின் ஒரு பகுதியை மாதிரியாக மாற்ற டிராக் பயன்படுத்தப்படலாம் அதில் டிரான்ஸ்போர்ட்டர் நகரும் எடுத்துக்காட்டாக தானியங்கு உதவி வாகன அமைப்பு இரண்டையும் மாற்றுவீர்கள் மேலும் மாதிரிக்கு இந்த டிராக் பயன்படுத்தலாம் எனவே டிரான்ஸ்போர்ட்டர் பாதையில் பயணிக்க வேண்டிய தூரம் தடங்களின் நீளத்தால் வரையறுக்கப்படுகிறது தடங்களின் நீளத்தை வரையறுக்கலாம் பின்னர் டிரான்ஸ்போர்ட்டர் மொபைல் யூனிட் நீளத்தை வரையறுக்கலாம் வேகத்தை வரையறுக்கலாம் எனவே அதிகபட்ச திறன் அலகு தடமானது அதன் நீளத்தால் வரையறுக்கப்படுகிறது மற்றும் அதன் மீது நகரும் தனிப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டரின் நீளத்தையும் வரையறுக்கலாம் இது 3 மீட்டர் நீளமுள்ள பாதையாகும் தலா 1 மீட்டருக்கு 3 டிரான்ஸ்போர்ட்டர்களை ஏற்றுக்கொள்கிறது எனவே திரும்பிய பாதை அல்லது இரண்டு வழி பாதை போன்ற சில வகையான தடங்களை நாம் கொண்டிருக்கலாம் ஒரு லேன் டிராக் என்பது ஒரு திசையில் இரண்டு லேன் பாதையில் அது ஒரு திசையில் சென்று மறுபுறம் திசையில் திரும்பி வர முடியும் இது இருவழிச் சாலையாகும் இது நமக்கு இரு வழி பாதையை வைக்கலாம் பின்னர் ஓட்ட கட்டுப்பாடு ஓட்ட கட்டுப்பாடு என்றால் என்ன ஓட்ட கட்டுப்பாடு பிளவுபடுவதற்கும் பொருட்களின் ஓட்டத்தை ஒன்றாகக் கொண்டுவருவதற்கும் பொதுவான உத்திகளை அனுமதிக்கிறது ஓட்ட கட்டுப்பாடு மொபைல் அலகுகளைக் கொண்டிருக்கவில்லை என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வரிசை நிலையங்களில் வெற்றி பெற்ற பொருட்களுக்கு மட்டுமே அவற்றை விநியோகிக்கிறது ஓட்ட கட்டுப்பாடு என்பது எந்த மொபைல் யூனிட்டையும் சேமிக்காதது போன்றது ஓட்ட கட்டுப்பாடு என்பது நான் இங்கே ஒரு மைய O மற்றும் O வகையான தளவமைப்பைக் கொண்டிருக்கிறேன் இங்கே சில கோடுகள் உள்ளன எனவே ஓட்டக் கட்டுப்பாட்டைச் செய்ய முடியும் அது வெவ்வேறு நிலைகளில் கட்டுப்படுத்த முடியும் இது எந்த வரியையும் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் இது எனது 'O' இதற்கு வெளிப்புற கோடுகள் உள்ளன நாம் ஓட்டக் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்தினால் அது வெவ்வேறு வெளிப்புற வரிகளுக்கு வழங்குவதன் மூலம் ஓட்டத்தைக் கட்டுப்படுத்தலாம் அதன் பிறகு நமக்கு சுழற்சி உள்ளது எனவே இங்குள்ள அனைத்து பொருட்களுக்கும் உண்மையான செயல்விளக்கத்தை என்னால் காட்ட முடியாது நான் உங்களுக்கு முக்கியமான பொருட்களின் தகவல்களைத் தருகிறேன் நான் இங்கே வளங்களுக்கு வருவேன் நாம் வேலை செய்யும் இடத்தை வைக்க வேண்டிய தொழிலாளர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமானால் வளமானது உண்மையில் வேலை செய்யும் இடமாகும் உதாரணமாக இந்த வரியின் இடத்தில் செயல்முறை துருவலில் இருந்து செயலாக்க துளையிடுதலுக்கு பொருட்களை மாற்ற நான் தொழிலாளர்களைப் பயன்படுத்தலாம் எனவே தொழிலாளி வேலை செய்ய வேண்டிய இடம் வேலை செய்யும் இடமாக இருக்கும் சில தொழிலாளர் உருவகப்படுத்துதலைத் தூண்ட வேண்டுமானால் சில வேலைகள் உள்ளன அதாவது செயலாக்க நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயந்திரம் தானியங்கி முறையில் 1 நிமிட செயலாக்க நேரத்தை எடுத்துக்கொள்கிறது நாம் அதை இங்கே பரிசீலிக்கிறோம் தொழிலாளி இங்கே வேலை செய்ய வேண்டுமானால் இன்னும் தொழிலாளர் திறன் சிறந்த தொழிலாளர் நேரம் மற்றும் சாதாரண தொழிலாளர் நேரம் ஆகியவற்றைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பணியிடத்தை அங்கு வைக்க வேண்டும் பணியிடங்களுக்கு இடையில் நாம் பாதையை வைக்க வேண்டும் வகுப்பு நூலகத்திலிருந்து நீங்கள் நடைபாதையைக் காணலாம் நான் வகுப்பு நூலகத்திலிருந்து பாதையைத் தேர்ந்தெடுத்து மாதிரி சட்டகத்தில் வைக்கிறேன் தொழிலாளர்கள் இந்த நடைபாதை வழியாக பயணிக்க வேண்டும் தொழிலாளியுடன் மாதிரியாக இருக்க நமக்கு ஒரு தரகர் இருக்க வேண்டும் அவர் தொழிலாளர்களுக்கு வேலையை விநியோகிப்பார் பின்னர் நாம் ஏற்றுமதியாளரையும் கொண்டிருக்க வேண்டும் எனவே நாம் தொழிலாளர்களுடனும் பணியாற்ற முடியும் சில முக்கியமான புள்ளிகள் முறை அட்டை கோப்பு அடுக்கு கோப்பு இதுதான் அனைத்து தகவல்களும் பாயும் தகவல் ஓட்டம் இங்குள்ள பண்புகளை நாம் வரையறுக்கலாம் மற்றும் அனைத்து தகவல்களும் எவ்வாறு பாயக்கூடும் என்பதைக் காணலாம் சில தகவல் ஓட்டப் பொருள் மாறி போன்ற முறையாக இருக்கும் நாம் மூலக் குறியீட்டில் வேலை செய்யும்போது மாறக்கூடியது குறியீட்டைப் புரிந்து கொள்ள முடிந்தால் நம்முடைய சொந்த பொருள்களை உருவாக்க முடியும் என்று நான் சொல்கிறேன் எனவே அங்கு நாம் ஒரு மாறி சேர்க்க முடியும் மாறியில் நாம் மூலக் குறியீட்டில் எங்கும் ஒரு உள்ளூர் மாறியை அறிவிக்க முடியும் பின்னர் நாம் எங்கள் சொந்த மாறியை முக்கிய சொல்லுடன் அறிவிக்க ஆரம்பிக்கலாம் மாறி தொகையில் ஒன்று முழு எண் அல்லது டிராக் 1 டிராக் 2 என அறியப்படுகிறது நாம் விரும்பும் எதையும் அவர்களுக்கு பெயரிடலாம் பின்னர் நம்மிடம் அட்டவணை கோப்பு உள்ளது அட்டவணை கோப்பு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நெடுவரிசைகளைக் கொண்ட பட்டியலின் பட்டியல் இது நம்மிடம் உள்ள சாதாரண அட்டவணை போன்ற ஒரு வகை அட்டவணை எனவே தனித்தனி செல்களை அவற்றின் நிலைகளின் குறியீட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் அணுகலாம் உதாரணமாக செல் எண் 3 1 செல் எண் 3 2 இவற்றை அணுகலாம் பின்னர் நம்மிடம் அட்டை கோப்பு உள்ளது அட்டை கோப்பு என்பது ஒரு நெடுவரிசை கொண்ட பட்டியலாகும் அதாவது தனிப்பட்ட கலங்களின் உள்ளடக்கங்களுக்கு சீரற்ற அணுகலை வழங்குகிறது அதாவது வரிசை எண் அல்லது அட்டை கோப்பை கற்பனை செய்து கோப்பு அட்டை பெட்டியாக அடுத்து பயனர் இடைமுகம் உள்ளது பயனர் இடைமுகத்தில் நாம் கருத்து தெரிவிக்கலாம் சில கருத்துகளை வைக்கலாம் நாம் கணினி உருவகப்படுத்துதலை இயக்கும் போது விளக்கப்படம் அறிக்கை சிமுலேஷனின் அறிக்கையையும் வெளியிடலாம் அறிக்கையில் நாம் முழுமையான அறிக்கையை வெளியிடலாம் முழுமையான அறிக்கையில் இந்த வெவ்வேறு இயந்திரங்களின் பட்டியலை வைத்திருக்க முடியும் எனது கருத்துக்களை இங்கே காண்பித்தால் இயந்திரங்கள் துருவல் துருவல் 1 எல்லா விளக்கப்படங்களும் ஒரே மாதிரியாகக் காட்டினால் அவற்றை அங்கே வைக்கலாம் எந்திரங்கள் எந்த நேரத்தில் வேலை செய்தன அவை அறிக்கையில் காணப்படுகின்றன இந்த விஷயங்களை உருவாக்க முடியும் இந்த மொபைல் அலகுகள் உள்ளன மொபைல் அலகுகள் ஒரு நிறுவனமாகப் பயன்படுத்தப்படுகின்றன இதன் பொருள் இந்த மஞ்சள் துண்டுகள் நிறுவனம் உள்ளன எனவே நிறுவனத்தைப் போலவே நம்மிடம் ஒரு கொள்கலன் உள்ளது கொள்கலன் ஒரு திறனைக் கொண்டுள்ளது உதாரணமாக கன்வேயரிலிருந்து நாம் ஒரு மொபைல் யூனிட்டை எடுக்கவில்லை ஒரு சில மொபைல் அலகுகள் அல்லது சில நிறுவனங்களைக் கொண்ட ஒரு கொள்கலனை கன்வேயர் எடுத்துக்கொள்கின்றன நிறுவனம் ஒரு தொகுதி ஒரு வகையான பெட்டியாக காட்டப்பட்டுள்ளது கார் உடல் உருவகப்படுத்துதல் மாதிரியில் நாம் பார்த்த காராக அந்த நிறுவனம் இருக்க முடியும் டிரான்ஸ்போர்ட்டர் உள்ளது டிரான்ஸ்போர்ட்டருக்கு பதிலாக சில நேரங்களில் கன்வேயர் சரி செய்யப்படுகிறது டிரான்ஸ்போர்ட்டர் ஒரு சிறிய தள்ளுவண்டி சிறிய திறன் கொண்ட சிறிய தள்ளுவண்டி இதில் நாம் துண்டுகளை வைத்து அவற்றை எடுத்துச் செல்லலாம் எனவே நம்மிடம் கருவிகள் உள்ளன கருவிகள் பாட்டில்னெக் பகுப்பாய்வி நாம் இங்கே பார்த்த உதாரணத்தில் நாம் இப்போது காட்சிப்படுத்தியதைப் போன்ற சில பாட்டில்னெக் பகுப்பாய்வி விளக்கப்படங்களில் உள்ள பாட்டில்னெக் பகுப்பாய்வி ஆனால் பாட்டில்னெக் பகுப்பாய்வி முதன்மை பாட்டில்னெக் என்றும் இது மற்றொரு பாட்டில்னெக் என்றும் காண்பிக்கும் பின்னர் பரிசோதனை மேலாளர் எனவே இந்த இடையூறுகளில் ஒன்றை நான் தேர்ந்தெடுப்பேன் நான் சோதனை மேலாளரைத் தேர்ந்தெடுப்பேன் சில உருவகப்படுத்துதல்களை உங்களுக்கு விளக்க முயற்சிப்பேன் எனவே இந்த மென்பொருளில் பயன்படுத்தப்படும் சில கருவிகள் இவை இவை சில பொருள்கள் எனவே இப்போது நான் சில எடுத்துக்காட்டுகளைத் தேர்ந்தெடுத்து சில கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களுக்கு விளக்க முயற்சிப்பேன் இந்த கருவிகள் செயல்முறையை வடிவமைக்க மட்டுமே பொருள் ஓட்ட கருவி என்பது தளவமைப்பை வடிவமைப்பது மட்டுமே முக்கியமான கருவிகள் வளங்கள் உள்ளன வளங்கள் என்பது தொழிலாளி ஏற்றுமதியாளர் அல்லது தரகர் மட்டுமே தகவல் ஓட்டம் தகவலை எவ்வாறு பயன்படுத்துவது பின்னர் கருவி பரிசோதனை மேலாளர் பரிசோதனை மேலாளர் என்ன செய்வார் இது குறிப்பிட்ட செயல்முறையை பல்வேறு பெட்டி அடுக்குகளை உருவகப்படுத்தலாம் அல்லது உருவகப்படுத்துதலையும் உருவகப்படுத்துதலின் ஆழத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் அந்த விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் ஆகவே நான் இங்கே நிறுத்துகிறேன் பாட கோவில் இருந்ததற்கு நன்றி எனவே அடுத்த முறை சந்திப்போம்